கோனிக் செக்சன்ஸ் XII அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தற்போது கோனிக் செக்சன்ஸனில் மாடியுள் எண் 02லெக்ச்சர் எண் 20 பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கூம்பின் மீது எவ்வாறு கோனிகல் ஹெலிக்ஸ் வரைவது கூம்பின் மீது அதன் உச்சியிலிருந்து அடிப்பாகம் வரை ஒரு கயிறு அல்லது நூலை சுற்றினால் நாம் பெறும் வளைவரையே ஹெலிக்ஸ் என்று அழைக்கப்படும் உதாரணமாக அடிப்பாகம் 70 mm மற்றும் 90 mm உயரம் கொண்ட ஒரு கூம்பை சுற்றி ஒரு கோனிகல் ஹெலிக்ஸ் இருப்பதாக கருதுக இது ஒரு சுற்றை அடிப்பாகத்திலிருந்து தொடங்கி உச்சி வரை உருவாக்கியுள்ளது அதற்கு முதலில் நாம் ஒரு கூம்பின் முன்பக்க தோற்றமான முக்கோணத்தை உருவாக்க வேண்டும் முதலில் கொடுக்கப்பட்ட அடிப்பாகம் மற்றும் உயரத்தின் அளவிற்கு முக்கோணத்தை நாம் வரைவோம் கூம்பை அதன் அடிப்பாகத்திலிருந்து பார்த்தால் வட்டம் தெரியும் எனவே அடிபாகத்தின் அளவை விட்டமாக கொண்டு வட்டம் வரைக பின் அந்த வட்டத்தை 8 சம பாகங்களாக 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 என்று பிரிக்க வேண்டும் அதன் பின் கூம்பின் உயரத்தை புள்ளி Pலிருந்து 8 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் இது கிடைமட்ட கோடுகளை வரைவதன் மூலம் 8 சம பாகங்களாக பிரிக்கிறது அதற்கு 1 2 3 லிருந்து 8 வரை பெயர் குறிக்க வேண்டும் வட்டத்தில் உள்ள 1 2 3 4 5 6 7 8 ஆகிய புள்ளிகளில் இருந்து படத்தில் காட்டியுள்ளவாறு கோட்டை நீட்டிக்க வேண்டும் இந்த கோடுகள் கூம்பை உருவாக்குபவை இவை கூம்பை உருவாக்கும் கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இதில் ஒரு குறிப்பிட்ட கோடு ஒன்றை கருத்தில் கொள்வோம் படத்தில் காட்டியுள்ள புள்ளி 3 மற்றும் 5லிருந்து ஒரு கோட்டை அதன் அடிப்பாகம் வரை வரைக அது அடிப்பாகத்தை தொடும் புள்ளியில் இருந்து உச்சி புள்ளியை இணைக்கவும் இவ்வாறாகவே நாம் கூம்பை உருவாக்கும் கோடுகளை வரைகிறோம் அதைப்போலவே புள்ளி 2லிருந்து 8என்ற கூம்பின் உச்சியை கோடுகளால் இணைக்க வேண்டும் அவ்வாறாகவே மற்ற கூம்பை உருவாக்கும் கோடுகளை பெறுகிறோம் இதைப்போலவே புள்ளி 1 மற்றும் 7 ஆகியவற்றிலிருந்து கோடுகளை வரைந்து அவை கூம்பின் அடிபாகத்தை வெட்டும் புள்ளியை 8 உடன் இணைக்க வேண்டும் எனவே முதலில் இதுபோன்ற கூம்பை உருவாக்கும் கோடுகள் வரைந்து அவற்றை சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் அது முடிந்ததும் இந்த கூம்பை சுற்றி புள்ளிகள் அல்லது கயிற்றை அதன் முன் பக்கத்தில் சுற்றி இருக்குமாறு உருவாக்குவோம் புள்ளி 8லிருந்து கோட்டை நீட்டித்து P என்ற புள்ளியை பெறலாம் அதேபோல் வட்டத்தில் உள்ள புள்ளி 1லிருந்து ஒரு கோட்டை முக்கோணத்தில் உள்ள புள்ளி 1லிருந்து செல்லும் கிடைமட்ட கோடு வரை நீட்டிக்க வேண்டும் இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளி P1 ஆகும் அது முடிந்த பிறகு வட்டத்தில் உள்ள புள்ளி 2லிருந்து ஒரு கோட்டை முக்கோணத்தில் உள்ள புள்ளி 2லிருந்து செல்லும் கிடைமட்ட கோடு வரை நீடித்து அவை சந்திக்கும் புள்ளி P2வை பெறலாம் அதைப் போலவே புள்ளி 3லிருந்து P3 புள்ளி 4லிருந்து P4 மற்றும் புள்ளி 5லிருந்து P5 போன்ற புள்ளிகளை உருவாக்கலாம் இவ்வாறாகவே நாம் P1 2 3 4 5 6 7 8 போன்ற புள்ளிகளை பெறலாம் எப்போதும் கூம்பை உருவாக்கும் கோடும்அந்த கோடுகள் ஒன்றில் உருவான சமபிரிவும் வெட்டும் இடத்தில் இந்த புள்ளிகள் உருவாகின்றன எனவே கூம்பை உருவாக்கும் கோடும் புள்ளி 1லிருந்து வரையப்பட்ட கிடைமட்ட கோடும் சந்திக்கும் புள்ளியில் P1 உருவாகிறது இவ்வாறாகவே மேற்கண்ட புள்ளிகளை நாம் உருவாக்கலாம் மேலே உள்ள P1 P2 P3 P4 புள்ளிகள் கிடைத்தவுடன் அவற்றை வெறும் கையால் இணைப்பதன் மூலம் முன்புற தோற்றத்தில் உள்ள கூம்பின் மீது கோனிகல் ஹெலிக்ஸ் உருவாக்கலாம் மேல் பக்கம் உள்ள முக்கோணத்தில் P1 என்ற புள்ளியில் இருந்து ஒரு செங்குத்து கோட்டை கீழ் பக்கம் வட்டத்தில் இருக்கும் முதல் கோடு வரை வரைந்தால் இவ்விரண்டும் சந்திக்கும் புள்ளி P1 ஆகும் அதேபோல் மேல் பக்கத்தில் உள்ள முக்கோணத்தில் ஜெனரேட்டர் மீது உள்ள 2 என்ற புள்ளியில் இருந்து ஒரு கோட்டை கீழ்புறம் உள்ள வட்டத்தை நோக்கி நாம் வரையலாம் அதன்பின் படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தின் மையத்தை பொறுத்து ஒரு ஆர்க் வரைய வேண்டும் அந்த புள்ளி P2 என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் முக்கோணத்தில் உள்ள P3லிருந்து கோடு வரைந்து வட்டத்தில் உள்ள 3வது கோட்டில் P3ஐ பெறலாம் P4லிருந்து கோடு வரைந்து வட்டத்தில் உள்ள 4வது கோட்டில் P4ஐ பெறலாம் அதேபோல் முக்கோணத்தில் உள்ள P5லிருந்து கோடு வரைந்து வட்டத்தில் உள்ள 5வது கோட்டில் பெறப்படும் புள்ளி P5 என்று அழைக்கப்படுகிறது P6க்கு ஏதாவது ஒரு ஜெனரேட்டரிலிருந்து படத்தில் காட்டியுள்ளவாறு கோடு வரைந்து அதன்பின் Oவை மையமாக கொண்டு ஆர்க் உருவாக்கி P6 புள்ளியை கண்டுபிடிக்கலாம் P7லிருந்து கோடு வரைந்து அது வட்டத்தில் உள்ள கோட்டை சந்திக்கும் புள்ளி P7 ஆகும் இவ்வாறாக கீழே உள்ள வட்டத்திலும் P1 P2 P3 போன்ற புள்ளிகளை உருவாக்கலாம் இந்த புள்ளிகள் வழியே பாயும் கோட்டை மேலே இருந்து பார்க்கும் பொழுது ஹெலிக்ஸ் போன்று தெரிகிறது இவற்றை நாம் வரைபடத்தாளில் செய்து பார்க்கலாம் முதலில் 70 mm விட்டம் கொண்ட ஒரு வட்டத்தை வரைய வேண்டும் அதாவது 35 mm ஆரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இணைகோடுகளை உருவாக்குவதற்காக படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைக மையத்தின் வழியே மற்றொரு இணை கோட்டை வரைக இந்த கோட்டில் கூம்பின் உச்சி உள்ளது படத்தில் காட்டியுள்ளவாறு கிடைமட்ட கோட்டை வரைவதன் மூலம் கூம்பின் அடிப்பகுதி பெறப்படுகிறது கூம்பின் உயரம் 90 mm என்பதைக் குறிக்க வேண்டும் அடிபாகத்தின் இறுதி புள்ளிகளை கூம்பின் உச்சியுடன் இணைத்தால் அதன் முன் பக்க தோற்றம் ஒரு முக்கோணம் போன்று இருக்கும் இப்பொழுது ஏதாவது ஒரு சாய்ந்த கோட்டை சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அதற்கு இடது பக்கம் உள்ள கோட்டை சம பாகங்களாக பிரிக்கலாம் கவராயம் பயன்படுத்தி அதை 8 சம பாகங்களாக 1 2 3 4 5 6 7 8 போன்ற பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் அந்த புள்ளிகளுக்கு 1' 2' 3' 4' 5' 6' 7' 8' என்று பெயர் கொடுக்க வேண்டும் இப்பொழுது இறுதி புள்ளியையும் கூம்பின் உச்சியையும் இணைக்க வேண்டும் அந்த கோட்டிற்கு இணையாக அனைத்து புள்ளிகளில் இருந்தும் கோடுகள் வரைய வேண்டும் இந்தக் கோடுகள் கூம்பின் சாய்ந்த கோட்டை சந்திக்கும் புள்ளிகளுக்கு 12345678 என்று பெயரிட வேண்டும் இப்பொழுது வட்டத்தையும் 8 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் 45° கோணத்தில் கோடுகள் வரைந்து அவற்றை இணைக்க வேண்டும் அவற்றிற்கு 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 என்று பெயரிட வேண்டும் இந்த புள்ளிகளில் இருந்து செங்குத்துக் கோடுகள் வரைய வேண்டும் 3லிருந்து 5 வழியாக ஒரு கோட்டை படத்தில் காட்டியுள்ளவாறு வரைக இதேபோல் 2லிருந்து 6 வழியாக கோட்டை நீட்டிக்கவும் அதேபோல் 1 மற்றும் 7 என்ற புள்ளிகள் வழியாக கோட்டை வரைக முக்கோணத்தில் உள்ள 123 போன்ற புள்ளிகளில் இருந்து கிடைமட்ட கோடுகளை வரைக முக்கோணத்தின் அடிப்பாகத்தை செங்குத்து கோடுகள் வெட்டும் புள்ளிகளை உச்சியுடன் இணைக்கவும் முதல் புள்ளி 1ஐ உச்சியுடன் இணைக்க வேண்டும் அதேபோல் 5வது புள்ளியை 8 உடன் இணைக்க வேண்டும் இப்போது 8 முதல் P க்கான குறுக்குவெட்டு புள்ளி P ஆகும் இதை சிவப்பு வண்ண மை கொண்டு குறிக்கலாம் இரண்டாவது புள்ளியானது கூம்பின் சாய்ந்த கோட்டிலிருந்து வரையப்பட்ட கிடைமட்ட கோடு சந்திக்கும் குறுக்குவெட்டு புள்ளி P1 ஆகும் இதைப் போலவே 2லிருந்து வரையப்பட்ட கிடைமட்ட கோடும் கூம்பின் மைய கோடும் சந்திக்கும் புள்ளி P2 ஆகும் 3வது கோட்டில் வரையப்பட்ட ஜெனெரேட்ரிக்ஸ் மற்றும் கிடைமட்ட கோடு சந்திக்கும் புள்ளி P34வது கோட்டில் வரையப்பட்ட குறுக்குவெட்டு புள்ளி P45வது கோட்டில் P5 6வது கோட்டில் P6 7வது ஜெனெரேட்ரிக்ஸ் கோட்டில் P7 8வது ஜெனெரேட்ரிக்ஸ் கோட்டில் P8 போன்ற புள்ளிகள் கிடைக்கின்றன இப்பொழுது இந்த புள்ளிகளை வெறும் கையினால் இணைப்போம் ஒரு கூம்பின் மீது ஒரு கயிறு சுற்றப்பட்டிருக்கும் போது கயிற்றின் முன் பக்க தோற்றம் தெரியும் ஆனால் கூம்பின் பின்புறத்தில் சுற்றப்பட்டிருக்கும் கயிற்றின் பகுதி தெரியாததாக இருக்கும் ஆனால் அது அங்கே இருந்தாலும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது எனவே இதுபோன்ற கண்ணுக்குத் தெரியாத ஆனால் மறைந்திருக்கும் கோடுகள் புள்ளி இடப்பட்ட கோடுகள் மூலம் காட்டப்படுகிறது எனவே P4லிருந்து கூம்பின் பின்பக்கம் சுற்றி இருப்பதால் அதை புள்ளி இடப்பட்ட கோடுகள் மூலம் இணைக்கலாம் இப்போது ஒரு வண்ண கோடுகள் மூலம் அவற்றை இணைப்போம்எனவே கோனிகல் ஹெலிக்ஸ் ஆனது முன்பக்க தோற்றத்தில் இவ்வாறு தெரிகிறது இதை கீழே இருக்கும் வட்டத்தின் மீதும் வரைந்துமேலிருந்து பார்க்கும் பொழுது கோனிகல் ஹெலிக்ஸ் ஆனது எவ்வாறு தோன்றுகிறது என்று வரையலாம் அதற்கு முதலில் P1 P2 P3 P4 போன்ற குறுக்கு வெட்டுப் புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி செங்குத்து கோடுகளை வரையவும் இந்த கீழ்நோக்கி வரையப்பட்ட கோடுகள் அடிப்பகுதியில் உள்ள புள்ளிகள் வழியாக செல்லும் முதல் ஜெனெரேட்ரிக்ஸ்லிருந்து வரையப்பட்ட கோடு சந்திக்கும் புள்ளி P1 ஆகும்அதை சிவப்பு வண்ணத்தில் குறிக்கலாம் எனவே முதல் புள்ளி Pலிருந்து தொடங்குகிறது இதற்கு P1' என்ற குறியீட்டை பயன்படுத்தலாம் இரண்டாவது ஜெனெரேட்ரிக்ஸ்லிருந்து ஒரு கிடைமட்ட கோடு வரைந்து அங்கிருந்து கீழ்நோக்கி செங்குத்து கோடு வரைய வேண்டும் இப்பொழுது படத்தில் காட்டியுள்ளவாறு ஆர்க் வரைந்து P2' என்ற புள்ளியை பெறலாம் அதேபோல் இதற்கு இணையாக குறுக்கு வெட்டுப் புள்ளி 3லிருந்து P3' என்ற புள்ளியை பெறலாம் அதேபோல் நான்காவது குறுக்கு வெட்டுப் புள்ளியிலிருந்து வரையப்பட்ட கோடு சந்திக்கும் புள்ளி P4' என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் 5வது குறுக்குவெட்டு புள்ளி உள்ள கோட்டில் P5' 6வது கோட்டில் P6' என்ற புள்ளி படத்தில் காட்டியுள்ளவாறு ஆர்க் வரைந்து பெறப்படுகிறது அதேபோல் P7லிருந்து வரையப்பட்ட கோட்டில் P7' மற்றும் P8' ஆகியவை கிடைக்கின்றன இப்பொழுது இந்த புள்ளிகள் அனைத்தையும் இணைப்போம் நாம் இதை மேலிருந்து உற்று நோக்குவதால் மொத்த அமைப்பும் தெரியும் எனவே இவை தொடர்ச்சியான கோடுகள் மூலம் காட்டப்படுகின்றது இதை நான் கிடைமட்ட தளத்தில் உங்களுக்கு காட்ட முயற்சி செய்கிறேன் எனவே வெறும் கையினால் மிகவும் நேர்த்தியாக P4P5P6P7 மற்றும் P8 போன்ற புள்ளிகள் வழியே வளைவரை வரைய வேண்டும் இந்த மொத்த புள்ளிகளையும் தொடர்ச்சியான கோடுகள் மூலம் இணைப்பதன் வாயிலாக நேர்த்தியான வளைவரை கிடைக்கிறது இதற்கு பிரெஞ்ச் கர்வையும் நாம் பயன்படுத்தலாம் எனவே இதை நாம் கோனிகல் ஹெலிக்ஸ் என்று அழைக்கிறோம் இங்கே இது ஒரு சுற்றை உருவாக்கியுள்ளது ஒரு சில நிலைகளில் நாம் அதிகப்படியான சுற்றுகளை உருவாக்க வேண்டுமானால் இதே வழிமுறையை பின்பற்ற வேண்டும் ஒரு சுற்றுக்கு பதிலாக இரண்டு சுற்றுகள் இருந்தால் இதை மேலும் பல பாகங்களாக பிரித்து இந்த வளைவரையை இன்னும் இரண்டு சுற்றுகளுக்கு நேர்த்தியாக நீடிக்க வேண்டும் இத்துடன் கோனிகல் செக்சன்ஸ் முடிவடைகிறது அடுத்த வகுப்பிலிருந்து எறியம் என்றால் என்னசெங்குத்து தளம் மற்றும் கிடைமட்ட தளம் என்றால் என்னஏதாவது ஒரு பொருளை அதன் முன்பக்க தோற்றம் மேற்பக்க தோற்றம் மற்றும் பக்கவாட்டு தோற்றத்தை எவ்வாறு காட்சிப்படுத்துவதுஅவற்றின் திசையை எவ்வாறு காண்பது போன்றவற்றை பற்றி கற்கலாம் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்